இப்பொழுது நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் ஃபைனைட் டிஃபரன்ஸ் டைம் டொமைன் செயல்முறை என்பது ஆகும் பலர் இந்த வார்த்தையைப் பற்றி முன்பே அறிந்திருப்பீர்கள் உண்மையில் இது கம்ப்யூடேஷனல் எலக்ட்ரோ மேக்னடிக்ஸில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு செயல்முறை ஆகும் எனவே நாம் இதை ஒரு தோராயமாக செய்ய இருக்கிறோம் இந்தக் கணக்கைப் பற்றிய ஒரு வரலாற்றை அறிவதன் மூலம் நமக்கு இதை தெரிந்து கொள்ள ஆர்வம் ஏற்படும் நாம் 2D உருவாக்கத்தை முதலில் செய்வோம் அதன் பிறகு இந்த செயல்முறையின் பல்வேறு அம்சங்களையும் கணக்கியல் பகுப்பாய்வுகளையும் நாம் பார்க்கலாம் முதலில் இதைப்பற்றிய முன்னுரையிலிருந்து ஆரம்பிக்கலாம் அதற்கு முன்பு நாம் இவற்றின் வரலாறுகளைப் பற்றி சிறிது பார்க்கலாம் FDTD என்பதை நான் இதற்கு சுருக்கமான ஒரு வழியாக இந்தப் பாடம் முழுவதிலும் பயன்படுத்தப் போகிறேன் FDTD என்பது ஃபைனைட் டிஃபரன்ஸ் டைம் டொமைன் என்பது ஆகும் நாம் ஏன் இது ஃபைனைட் டிஃபரன்ஸ் டைம் டொமைன் என்று அழைக்கப்படுகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம் ஆகையால் சில பொதுவான அம்சங்களை முதலில் பார்ப்போம் இது மிகவும் எளிமையானது மற்றும் அதிகமாக எலக்ட்ரோ மேக்னடிக் ஆய்வாளர்களால் பயன்படுத்தப்படுவதுமான ஒரு செயல்முறை ஆகும் மேலும் ஆப்டிக்ஸ் பற்றிய ஆய்வுகளிலும் இந்த செயல்முறை மிக அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது இதன் உண்மையான உருவாக்கம் எப்பொழுது ஆரம்பித்தது என்று பார்த்தால் 1966இல் ப்ரொபஸர் யீ இதற்கு ஒரு அடிப்படை ஆய்வை செய்துள்ளார் ப்ரொபஸர் யீயின் ஆராய்ச்சியில் நாம் இந்த உருவாக்கத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் இதை ஏற்கனவே செய்துள்ளோம் இது மிகவும் எளிமையானது என்று நினைப்பீர்கள் உண்மையில் FDTDயின் மையக்கருத்தை இந்த ஒரு ஸ்லைடில் சொல்ல இருக்கிறோம் பின்பு மற்றவை அதைப் பற்றிய விளக்கங்கள் ஆக இருக்கும் ஆகவே அதை பார்ப்பதற்கு முன்னர் நாம் ஏற்கனவே பார்த்ததை பற்றி பார்க்கலாம் ஆகையால் FDTDயை பார்ப்பதற்கு முன்பு நாம் இன்டெக்ரல் சமன்பாட்டு செயல்முறைகளைப் பற்றி பார்த்தோம் அதன் பிறகு FEM செயல்பாட்டு முறைகளைப் பார்த்தோம் ஆகவே உங்களுக்கு ஒரு கேள்வி தோன்றலாம் ஏன் மற்றொரு செயல்முறை நமக்கு தேவை என்று நீங்கள் நினைக்கலாம் இன்டெக்ரல் சமன்பாடு முறைகளிலும் பைனைட் எலிமெண்ட் முறைகளிலும் நாம் எவ்வாறு கால நேரத்தை டீல் செய்தோம் நாம் கால நேரத்தை அதில் டீல் செய்தோமா அந்த செயல்முறைகளில் நாம் என்ன அனுமானித்தோம் அங்கே நாம் ஹார்மோனிக் வடிவ பீல்டு உள்ளது என்று நாம் அனுமானித்துக் கொண்டோம் நான் கணக்கில் ஒரு நேர சார்புடைய தன்மையை விரும்பினால் நான் என்ன செய்ய வேண்டும் ஒருவேளை நமது சோர்ஸ் என்பது ரேடார் சோர்ஸ் என்றும் அது ஒரே ஒரு அலை வரிசையில் இல்லை என்று எடுத்துக்கொள்வோம் ஆனால் அது அல்ட்ரா அகலக்கற்றை அமைப்பாக உள்ளது இப்போது நான் எதை உபயோகிக்க வேண்டும் IEM அல்லது FEMல் நான் எதை உபயோகிக்கலாம் மாணவர் ஒவ்வொரு அலை வரிசைக்கும் தீர்வு காணலாம் ஒவ்வொரு அலைவரிசைக்கும் தீர்வு கண்டு பின்பு போரியர் டிரான்ஸ்பார்ம்களை உபயோகப்படுத்தி விடைகளை கண்டறிய வேண்டும் உண்மையில் நமது அமைப்பு இப்போது ஒரு மின்காந்தவியல் அமைப்பாக இருப்பதால் இது ஒரு அகலமான அலை கற்றையை கொண்டுள்ளது எனவே இங்கு மிக அதிக அளவில் அலைவரிசைகள் இருக்கும் ஆகவே IEM மற்றும் FEM ஆகிய இரண்டுமே இங்கே கடினமாக இருக்கும் இது நாம் கணக்கீடு செய்வதால் மட்டும் கிடையாது நாம் இங்கே போரியர் டிரான்ஸ்பார்ம் ஆகிய பலவற்றையும் செய்ய வேண்டியுள்ளதால் மிகப்பெரிய டேட்டா செட்டை கையாள வேண்டியுள்ளது ஆகவே இது மிகவும் கடினமாக இருக்கிறது ஆகையால் இவற்றுக்குப் பதிலாக FDTD என்பது டைம் டொமைனில் நேரடியாகவே உருவாக்கம் செய்யப்படுகிறது ஆகவே இது டைம் டொமைன் உருவாக்கத்தில் மிகவும் உபயோகமாக உள்ளது இந்த டைம் டொமைனில் எங்கே இவை இயற்கையாக அமைந்திருக்கும் என்பதற்கு உரிய சில உதாரணங்களை நீங்கள் கூற முடியுமா மாணவர் நான் இப்போது ஒரு அலை எவ்வாறு ஊடுருவிச் செல்கிறது என்பதை பார்க்க விரும்பினால் இந்த ஊடுருவலை இவ்வாறு ejωt என்று குறிக்கலாமா மாணவர் ஆதாரத்திலிருந்து பல்ஸில் இருந்து என்பது சரி பல்ஸ் பயணிக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் நீங்கள் இப்போது அதை பார்க்க நினைக்கிறீர்கள் இது ஒருவகையான அலை ஊடுருவுதலாக இருக்கும் ஆனால் நாம் பல்ஸ்டு வடிவத்தை பார்க்க விரும்புகிறோம் ஏனெனில் தொடர்ச்சியான அலை வடிவம் என்பது ejωt என்று பார்த்தோம் ஆகவே பல்ஸ் வடிவம் என்பது எவ்வாறு இருக்கும் ரேடார் பல்ஸ் என்பது ஒரு முடிவடையும் நேர அளவை உடையது ஆகவே அதை ejωt என்று தோராயமாக்க முடியாது எனவே இது ஒரு கேஸ் ஆகும் எனவே உண்மையான அன்றாட வாழ்வியல் நிலையில் இதை பார்க்க விரும்பினால் எவ்வாறு அலை ஊடுருவிச் செல்கிறது மாணவர் டிரன்சியண்ட் மாணவர் டிரன்சியண்ட் செயல்பாடு ஆம் டிரன்சியண்ட் செயல்பாடு டிரன்சியண்ட் செயல்பாடு மிகவும் முக்கியமானது உதாரணம் தெரியுமா அதிகமான டிரன்சியண்ட் செயல்பாடு உடைய மின்காந்த செயல்பாடு என்னவாக இருக்கும் இயற்கையான ஒரு செயல்பாட்டை உங்களால் கூற முடியுமா மாணவர் சுவிட்சிங் மாணவர் சுவிட்சிங் சுவிட்சுகள் என்பது சரி ஆகவே இது தான் மிக சரியான உதாரணம் சில சர்க்யூட்டுகள் உள்ளன இவற்றில் சுவிட்சுகள் உள்ளன அதுதான் உங்களது EMI EMC எலக்ட்ரோ மேக்னடிக் இன்டர்பெரென்ஸ் கணக்குகள் ஆகும் மேலும் கேட்டுகள் சில சுவிட்சுகளால் சில சுவிட்சிங் வீதத்தில் ஆப்ரேட் செய்யப்படுகின்றன அவை சில மின்காந்த அலைகளை உருவாக்குகின்றன இவை டைம் டொமைனில் இயற்கையாகவே செய்யப்படுகின்றன ஒரு இயற்கையான செயல்பாடு இங்கே மின்னல் ஆகும் மின்னல் திடீரென வெடித்துச் சிதறும் மின்காந்த ஆற்றல் அலைவரிசையில் வெளிப்படுகிறது இது எல்லா அலை வரிசைகளிலும் இருக்கும் ஆனால் டைம் டொமைனில் இது மிகச் சிறிய புள்ளியாக லோக்கலைஸ் செய்யப்பட்டிருக்கும் ஆகவே டைம் டொமைன் உருவாக்கத்தில் இது ஒரு முக்கியமான உதாரணம் ஆகும் ஆகவே சுவிட்சிங் என்பது பொதுவாக நாம் எடுத்துக்கொள்ளும் உதாரணமாகும் இது பல்வேறு செயல்பாடுகளிலும் பயன்படுத்தப்படுகிறது இங்கே டைம் டொமைன் என்பது மிகவும் இயற்கையான டொமைன் ஆகும் மேலும் இது அலைவரிசை டொமைனை விட பெரியதாகும் எனவே நான் FDTD என்பது மற்ற இரண்டையும் விட அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகிறது இது சற்று ப்ரூட் போர்ஸ் செயல்பாட்டில் செயல்படுவதை பார்க்கலாம் இப்போது நாம் இதன் அடிப்படைக் கருத்து என்ன என்பதை பார்க்கலாம் இது இன்டெக்ரல் சமன்பாட்டு செயல்முறைகளை போல அல்லாமல் இது பார்ஷியல் டிஃபரண்ஷியல் சமன்பாடு வகைகளை உடைய மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை கொண்டிருக்கும் ஆகவே இது டிஃபரண்ஷியல் வடிவத்தில் இருக்கும் இன்டெக்ரல் வடிவத்தில் அல்ல எனவே நாம் ஒரு எளிய மீடியம் கொண்ட அனுமானத்தோடு தொடங்குவோம் போகப்போக மற்ற அத்தியாயங்களில் இதை ஒரு பொதுவானதாக ஆக்குவோம் நாம் இப்போது ஒரு லீனியர் மீடியம் இருப்பதாக அனுமானம் செய்து கொள்வோம் லீனியர் மீடியம் என்றால் என்ன மாணவர் நன்று இங்கே கூறப்பட்டது ஐசோட்ரோபிக் என்பதாகும் எனவே இது ஒரு ஐசோட்ரோபிக் மீடியம் மாணவர் எப்ஸிலான் என்பது எப்ஸிலான் எதற்கு சமமாக இருக்கும் மாணவர் சில எப்ஸிலான் என்பவை ஸ்கேலார் ஆக இருக்கும் ஸ்கேலாரில் இருக்கும் பெர்மிட்டிவிட்டி மற்றும் பெர்மியபிலிட்டி ஆகியவை ஸ்கேலார் ஆகும் மேலும் ஒரு அனுமானத்தை இங்கு எடுத்துக் கொள்வோம் அதாவது இது ஒரு பரவலாக ஆகாது ஒரு பரவல் ஆகாத மீடியமாக இருக்கும் பரவல் ஆகாத மீடியம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன பெர்மிட்டிவிட்டி மற்றும் பெர்மியபிலிட்டி ஆகியவை அலைவரிசையை பொறுத்து அமைவது இல்லை இப்படி ஒரு பண்பு இல்லை என்றால் நமக்கு வானவில் கிடைத்திருக்காது நாம் சில வலிமை வாய்ந்த அனுமானங்களை செய்ய வேண்டியுள்ளது போகப்போக இவற்றை நாம் சற்று தளர்வுபடுத்திக் கொள்வோம் முதலில் நாம் மையக்கருத்தை கூற வேண்டும் பின்பு நாம் இதை பொதுவாக ஆக்கிக்கொள்வோம் எனவே இது தான் நாம் செய்யும் அனுமானம் எனவே இடப்பெயர்ச்சி பீல்டு ஸ்கேலார் X எலெக்ட்ரிக் பீல்டு என்று கருதப்படுகிறது மேலும் இவ்வாறு என்று எழுதப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட அனுமானத்தில் எழுதப்படுகிறது பின்பு இதை மாற்றிக் கொள்ளலாம் ஆனால் அது அதிகப்படியான வேலையாக இருக்கும் இவ்வாறு சொல்லப்பட்ட பின்பு மேக்ஸ்வெல் சமன்பாடுகள் எவ்வாறு இருக்கும் இவற்றை எல்லாம் முன்பு நாம் பார்த்திருக்கிறோம் எனவே முதல் சமன்பாடு கர்ல் ஆகும் இதை என்று எழுதுகிறோம் இந்த வடிவத்தில் எழுதுகிறோம் பின்பு இது என்று மாறுகிறது அதன்பின்பு என்று மாறுகிறது

இது உங்களுடைய முதல் சமன்பாடு பின்பு இரண்டாம் சமன்பாடு பின்வருமாறு எழுதப்படுகிறது மாணவர் கணித ரீதியாக ஐசோட்ரோபிக் என்பது என்ன இது ஒரு நல்ல கேள்வி கணித ரீதியாக ஐசோட்ரோபிக் என்பது அதாவது இதன் அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் எந்த திசையில் சென்றாலும் அலையானது ஒரே மீடியத்திலேயே இருக்கும் மாணவர் சரி சார் ஓகே அதாவது எப்ஸிலான் என்பது ஒரு ஸ்கேலார் எண் ஆனால் இது அனிசோட்ரோபிக் ஆக இருந்தால் அப்பொழுது அலையானது வேறுபட்ட பண்புகளை பெற்றிருக்கும் ஊடுருவல் வேகத்தை இந்தத் திசையில் பெற்றிருக்கும் ஆகையால் எப்ஸிலான் இப்பொழுது ஒரு டென்சார் ஆக மாறுகிறது மாணவர் ஆகவே எப்ஸிலானில் உள்ள லீனியர் வித்தியாசம் என்ன எப்ஸிலானில் எவ்வாறு லீனியர் வித்தியாசம் இருக்கிறது என்று கேட்கிறீர்கள் லீனியர் என்பது எப்ஸிலான் பீல்டின் வலிமையைப் பொறுத்தது அல்ல இது தானாகவே நான்லீனியர் மீடியமாக உருவாக்கிக்கொள்ளும் உதாரணமாக ஒளிவிலகல் இன்டெக்ஸ் ஒளியின் செறிவை பொருத்தது என்பதை நாம் பொதுவாக அறிவோம் நாம் இப்போது ஒரு கிளாசை எடுத்துக் கொண்டால் அது ஒரு ஒளிவிலகல் இன்டெக்சை பெற்றிருக்கும் ஆகையால் ஒரு ஒளிக்கற்றை அதன்வழியாக அனுப்பப்பட்டால் குறிப்பாக ஒளியியலில் அவை நான்லீனியர் தன்மையுடன் இருக்கும் ஆகையால் ஒளிவிலகல் இன்டெக்ஸ் எங்கு ஆரம்பிக்கிறது இது அதிக எலக்ட்ரிக் பீல்ட் சக்தியை சார்ந்து உள்ளது ஆகவே இதை நான் லீனியர் மீடியம் என்று அழைக்கிறோம் இது தான் நான் இங்கு கூறுவது எனவே லீனியர் அனிசோட்ரோபிக் என்பது எப்ஸிலானை ஒரு எண்ணில் எழுதுவது ஆகும் ஆகையால் நான் ஐசோட்ரோபிக் என்பது x மற்றும் yயில் ஒரு ஃபங்ஷன் இல்லை என்று நினைத்தேன் இது ஸ்பேசை பொறுத்து மாறுபடுகிறது இது ஹெடிரோஜீனியஸ் ஆக அல்லது ஹோமோஜனியஸ் ஆக இருக்கலாம் ε ஸ்பேஸ் இல் ஒரு ஃபங்ஷன் ஆக இருந்தால் அது ஹெடிரோஜீனியஸ் மீடியம் நான் இப்போது கொண்டுள்ளது ஒரு ஹோமோஜீனியஸ் மீடியம் அதாவது அனிசோட்ரோபிக் இதற்கு ஒரு பொதுவான உதாரணம் வழக்கத்தில் ஒளியியலில் நாம் கூறுவது என்னவென்றால் பயர் பிரிஞ்சன்ட் மீடியம் ஆகும் அவை வெவ்வேறான ஊடுருவல் கான்ஸ்டண்டுகளை வெவ்வேறு திசைகளில் பெற்றிருக்கும் ஆகவே இது ஒரு பல்க் மீடியம் ஆகும் இது மெட்டீரியலின் அணு கட்டமைப்பில் இருந்து வருகிறது அணு கட்டமைப்பில் ஒரு ஒழுங்கற்ற வடிவம் உள்ளது மாணவர் இடப்பெயர்ச்சி என்பது ஒரு திசையில் இருக்கும் என்பது சரியா அவ்வாறு இருக்க முடியும் அதாவது இங்கு கூறுவது என்னவென்றால் இடப்பெயர்ச்சி பீல்டு வெவ்வேறு திசைகளில் எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்தது ஆகவே எப்ஸிலோன் டென்சார் ஆக இருக்க வேண்டும் என்றால் இதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகையால் இவையெல்லாம் சில வகையான சிக்கல்கள் ஆக இங்கே இருக்கும் நான் இங்கே மற்றொரு கருத்தை கூற வேண்டும் அது என்னவென்றால் இன்வேரியண்ட் ஆகும் ஏன் இதை நான் இங்கே சேர்க்க வேண்டுமென்றால் எப்ஸிலோன் ddt யாக இருக்கும் ஆகவே நாம் அனுமானிப்பது இங்கே மீடியம் ஒரு நிலைத் தன்மையுடன் இருக்கும் நாம் இந்த அனுமானங்களை வரிசைப்படுத்த ஆரம்பிக்கும்போது இங்கு பல்வேறு வகையான அனுமானங்கள் உள்ளன உண்மையில் வலது புறத்தில் இந்த சமன்பாட்டை எழுதுகிறோம் அதாவது இவ்வாறாக நான் எழுதுகிறேன் இதுவரை நான் டிஃபரண்ஷியல் வடிவத்தைப் பற்றி கூறினேன் இப்போது ஃபைனைட் டிஃபரன்ஸ் டைம் டொமைனில் நாம் உபயோகிக்கும் மையக் கருத்துக்கள் என்ன இது அடிப்படையில் டெய்லரின் தியரியை Taylor's theory பொறுத்து உள்ளது ஆகவே டெய்லர் தியரம் நமக்கு இந்த fz0 Δz2 ஒரு சமன்பாட்டை கொடுக்கிறது இங்கு முதல் டேர்மாக f எடுத்துக் கொள்வோம் Δz2 அடுத்த டேர்ம் ஆகும் இவை இரண்டும் அதிக ஆர்டர் கொண்ட டேர்ம்கள் இங்கு உள்ள மேக்ஸ்வெல் சமன்பாடுகள் என்ன இங்கு உள்ள டெரிவேட்டிவ்களின் ஆர்டர் என்ன ஸ்பேஸ் மற்றும் நேரத்தில் வரக்கூடிய டெரிவேட்டிவ்களின் ஆர்டர் என்ன மாணவர் முதல் ஆர்டர் முதல் ஆர்டர் என்பது சரி இப்பொழுது நாம் அதை முதல் ஆர்டர் என்று எடுத்துக் கொள்வோம் இவற்றின் காரணமாக இது − Δz2 என்று மாறுகிறது ஆகவே டெய்லரின் தியரியை உபயோகப்படுத்தி முதலாம் டெரிவேட்டிவை ஒரு தோராயமாக செய்ய விரும்பினால் நான் என்ன செய்ய வேண்டும் எதற்காக டெய்லர் தியரம் உபயோகப்படுத்தப்படுகிறது இது ஒரு பங்க்ஷனின் முதல் டெரிவேட்டிவுகளை தோராயமாக கொடுப்பதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் மாணவர் கழிக்க வேண்டும் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் நாம் கழிக்க வேண்டும் அதனால் என்ன நிகழுகிறது இதனால் f நீங்குகிறது ஆகவே Δz2 மட்டும் இப்போது இருக்கிறது இதில் பொதுவாக இருப்பது 2 எனவே இது இவ்வாறு Δz f′ fz0 Δz2 − fz0− Δz2 ஒரு சமன்பாடு கிடைக்கிறது இதன் அர்த்தம் f′z இப்பொழுது இவ்வாறாக f′ல் எழுதிக் கொள்ளலாம் ஆனால் நீங்கள் f′ z z0 ல் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இதுதான் f′z0 Δz2 உங்களுக்கு கிடைக்கும் சமன்பாடு இங்கு உள்ள எரர் டேர்ம் எங்கு உள்ளது இங்கே ஒரு எரர் டேர்ம் இருக்கிறது நான் அதை கழிக்கும் பொழுது அது தவிர்த்துவிட்டேன் அது எந்த ஆர்டரில் இருக்கும் மாணவர் ஸ்கொயர் ஆம் இது கியூபிக் ஆக இருக்காது ஏனென்றால் நாம் இங்கே எல்லா இடங்களிலும் Δz ஐ கொண்டு வகுக்கிறோம் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் கழித்து Δz ஐ கொண்டு வகுக்கிறோம் இங்கே இரண்டு இடங்களிலும் இரண்டாவது டேர்மை நீங்கள் பார்த்தால் நமக்கு Δz2 மட்டும் மீதம் இருக்கும் அடுத்த டேர்மில் Δz3 என்பதை டெல்டா Δzஆல் வகுக்கும் பொழுது நமக்கு Δz2 என்ற ஆர்டரில் கிடைக்கிறது ஆகையால் இது ஃபைனைட் டிஃபரன்ஸ் டைம் டொமைன் என்பதன் ஒரு மையக் கருத்து ஆகும் இங்கே டெரிவேட்டிவ்களுக்கு பதிலாக வித்தியாசங்களை இடமாறுதல் செய்ய வேண்டும் இவை என்ன வகையான வித்தியாசங்கள் இவை டிஃபரன்ஸ் இவை ஸ்பேசில் உள்ள முடிவுள்ள மதிப்புகளுக்கு இடையேயான வித்தியாசங்கள் ஆகும் ஆகையால் இந்த z என்பது ஸ்பேஸ் ஆக இருக்கலாம் அல்லது நேர அளவாக இருக்கலாம் இது நீங்கள் எடுத்துக்கொள்வதை பொருத்தது ஆகவே இந்த வித்தியாசங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு தொழில்நுட்ப பெயர் ஆகும் ஆகவே இது மையமாக்கப்பட்ட இரு புள்ளி ஃபைனைட் டிஃபரன்ஸ் ஆகும் இது ஒரு அடிப்படைக் கருத்தாக இங்கே அமைகிறது ஆகையால் நீங்கள் மேக்ஸ்வெல் சமன்பாடுகள் டெய்லர் தியரம் Taylor's theorem ஆகியவற்றை முழு FDTD செயல்பாட்டிலும் மேம்படுத்த வேண்டி உள்ளது மேலும் இங்கே செயல்படுத்தப்பட வேண்டிய வேறு பல அடிப்படைக் கருத்துக்களும் உள்ளன அதாவது அவை அனிசோட்ரோபிக் மீடியா மற்றும் ஹெடிரோ ஜீனியஸ் மீடியா போன்றவை ஆகும் ஆனால் அந்த தகவல்கள் அனைத்தும் முக்கிய கருத்தாக்கமான இந்தப் பகுதியிலிருந்து அவை பெறப்படுகின்றன ஆகவே நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் நாம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்கிரிட்டைசேஷன் செய்து ஒரு கணக்குக்கு தீர்வு காண்போம் என்று எடுத்துக்கொள்வோம் இப்போது அந்த டிஸ்கிரிட்டைசேஷனை பாதி ஆக்கினால் எரர் எவ்வாறு வேறுபடுகிறது எரர் டேர்மில் என்ன நிகழுகிறது மாணவர் அதிகரிக்கும் இங்கே ஒரு கணக்கு உள்ளது நான் இந்த தகவல்களை பயன்படுத்தி இதற்கு தீர்வு கண்டிருக்கிறேன் இப்போது இந்த ஃபைனைட் டிஃபரன்ஸ்ஸ் இடமாற்றம் செய்து அதை உபயோகப்படுத்தி நான் தீர்வு கண்டுள்ளேன் இப்போது நான் மிகவும் துல்லியமான தீர்வை பெற விரும்புகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் ஆகையால் நான் Δz என்பதை குறைத்து Δz2 ஆக்குகிறேன் இப்போது எனது என்ன நிகழும் மாணவர் ஒரு ஒரு காரணி குறையும் எந்த காரணி குறைகிறது மாணவர் 4 நான்கு என்பது சரியானது ஆகவேதான் இந்த மையப்படுத்தப்பட்ட இரு புள்ளி வித்தியாசத்தை நாம் உபயோகிக்கிறோம் இப்போது இந்த முதல் சமன்பாட்டை நீங்கள் கவனியுங்கள் இந்த முதல் சமன்பாடு மட்டுமே உங்களுக்கு முதல்படி டெரிவேட்டிவ்க்கு ஒரு தோராய மதிப்பை கொடுக்கிறது இங்கே நான் முதல்படி டெரிவேட்டிவ் ஐ இந்த டேர்ம்களில் fz0 Δz2 − f என்று எழுதுகிறேன் இவ்வாறு நான் செய்வதால் எரர் டேர்மில் என்ன நிகழுகிறது மாணவர் ஆர்டர் டெல்டா ஆடர் Δz என்பது சரி இதை நீங்கள் பின்பற்ற முடிகிறதா ஓகே இப்போது பார்க்கலாம் இதை நாம் இங்கேயும் எழுதிக் கொள்கிறேன் முதல் சமன்பாட்டை மட்டும் உபயோகித்து f′ஐ தோராயமாக எழுதுகிறேன் ஆகவே இந்த சமன்பாடு fz0 Δz2 − f கிடைக்கிறது அடுத்தது என்ன செய்ய வேண்டும் நாம் இந்த Δz2 என்ற டேர்மை அப்படியே இங்கே வைத்துக் கொள்ள வைத்துக் கொள்கிறோம் ஆகவே இங்கே நான் டேர்ம்களை சற்று மறு அமைப்பு செய்கிறேன் இங்கே வேறு என்ன டேர்ம்கள் உள்ளன இதற்கு Δz22 என்ற டேர்ம் உள்ளது இப்பொழுது இந்த எக்ஸ்பிரஷனின் இரண்டு பக்கங்களிலும் எதைக்கொண்டு நான் வகுக்க வேண்டும் மாணவர் ஆர்டர் டெல் qவினால் இங்கே நான் முதல் சமன்பாட்டை திரும்ப எழுதியுள்ளேன் முதல் சமன்பாடு இரு ஆர்டர் டேர்ம்களைக் கொண்டுள்ளது இங்கே இது தவிர்க்கப்படுகிறது இந்த சமன்பாட்டை Δz2 ஆர்டரால் வகுக்கும்பொழுது என்ன கிடைக்கும் நான் கூறுவது என்னவென்றால் எரர் ஆர்டர் Δz ஆக மாறுகிறது ஆகவே தோராயமாக இப்போது நான் என்னுடைய டிஸ்கிரிட்டைசேஷனை 3 ஆர்டரிலிருந்து குறைக்கும்போது எனது எரர் டேர்மும் இரு ஆர்டருக்கு குறைகிறது ஆகவே நாம் இங்கே பெறுவது என்னவென்றால் மையப்படுத்தப்பட்ட இரு புள்ளி வித்தியாசம் சிறந்ததாக உள்ளது ஏனெனில் இங்கு டிஸ்கிரிட்டைசேஷன் செய்வதால் எரர் 4 ஆர்டர் வரை குறைகிறது மாணவர் எரர் என்றால் எரர் டேர்ம் என்று நான் இங்கே கூறுவது எவ்வாறு இந்த எரர் டிஸ்கிரிட்டைசேஷனில் ஒரு ஃபங்ஷன் ஆக செயல்படுகிறது என்பதாகும் மாணவர் ஆகவே எரர் என்பது டெல் Z ஸ்கொயர் என்ற ஆர்டரில் இருக்குமா எரர் என்பது Δz2 2 ஆர்டரில் அமைந்துள்ள மையப்படுத்தப்பட்ட வித்தியாசம் நான் இங்கே எழுதி இருப்பது ஒருபக்க வித்தியாசம் என்று அழைக்கப்படுகிறது மாணவர் ஏன் டெல்டா z ஐ இரண்டால் ஆல் வகுக்க வேண்டும் zஐ இரண்டால் வகுப்பது என்பது f′ஐ தோராயமாக செய்வதற்காக முயற்சிக்கிறேன் மாணவர் ஆமாம் சார் சரியானது இப்போது நாம் டெய்லர் தியரி சமன்பாட்டை ஆரம்பிப்போம் இது மிகவும் எளிமையானது மாணவர் ஓகே சார் நான் இங்கே f′ டேர்மை திரும்பவும் எழுதுகிறேன் ஒரு பக்கத்தில் அனைத்தையும் f′ எழுதுகிறேன் அடுத்த பக்கத்தில் நான் எதையும் செய்யப்போவதில்லை மாணவர் ஓகே நன்று சார் நான் Δz ஆல் வகுத்து உள்ளேன் கம்ப்யூட்டேஷன் டொமைனில் எல்லா இடத்திலும் நான் மையப்படுத்தப்பட்ட இரு புள்ளி வித்தியாசத்தை உபயோகப் படுத்தி இருக்கிறேன் ஆனால் சில நேரங்களில் கம்ப்யூட்டேஷன் டொமைனில் ஒருபக்க வித்தியாசத்தை உபயோகப்படுத்த உங்களை வலியுறுத்துகிறேன் ஏனெனில் வெளியே எந்த ஒரு புள்ளியும் இருப்பதில்லை ஆகவே நான் இங்கே ஒரு பக்க வித்தியாசத்தை பயன்படுத்த வேண்டியுள்ளது ஆகவே நாம் சில சமரசங்கள் அல்லது யுத்திகளை இங்கே கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்சியல் சமன்பாட்டில் உபயோகித்துக் கொள்ள முடியும் மேக்ஸ்வெல் சமன்பாடுகளில் வேறு எந்த ரகசியங்களும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே எந்த பார்ஷியல் டிஃபரன்சியல் சமன்பாடு தொகுப்புகளாக இருந்தாலும் நாம் இந்த தொழில்நுட்பங்களை உபயோகிக்க முடியும் மேக்ஸ்வெல் சமன்பாடுகளில் வேறு எந்த சிறப்பானதையும் நாம் செய்யவில்லை ஆகவே மேக்ஸ்வெல் சமன்பாடு ஃபைனைட் டிஃபரன்ஸ் செயல் முறையில் இது ஒரு அடிப்படை கருத்தாகும் மாணவர் மாணவர் நீங்கள் Eஐ எல்லா இடங்களிலும் இடமாற்றம் செய்யப்போகிறீர்களா E H ஆகிய டெரிவேட்டிவ்களை ஸ்பேஸ் அல்லது நேரத்தில் நாம் பார்த்தால் இவற்றை ஒரு ஃபைனைட் வித்தியாசமாக நாம் இடமாற்றம் செய்கிறோம் இதுதான் இங்கே உள்ள ஒரு அடிப்படை தத்துவம் ஆகும்